கடைசி வகுப்பில் பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளைப் பார்த்தோம் அதில் உள்ள முக்கிய புள்ளிகளில் ஒன்று மாற்றியமைக்கப்பட்ட வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடுகள் கிராக் அச்சில் விளிம்பு வரிசையின் மாறுபாட்டைக் கணிக்கவில்லை இது ஒரு உண்மையான பரிசோதனையில் நீங்கள் கவனிக்கும் அம்சமாகும் நான் சில காலமாக இந்த ஒளிச்சேர்க்கை விளிம்புகளைக் காட்டி வருகிறேன் விளிம்பு வரையறைகளை பாராட்டுவதில் நீங்கள் இப்போது மிகவும் பழக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் எனவே இங்கே நீங்கள் வைத்திருப்பது என்னவென்றால் இது விரிசல் மற்றும் முன்னோக்கி சாய்ந்திருக்கும் விளிம்புகள் உங்களிடம் உள்ளன நீங்கள் அருகில் செல்லும்போது விளிம்புகள் கிட்டத்தட்ட நேராக மாறும் கிராக் அச்சில் நீங்கள் முன் சுழல்களைக் காணலாம் எனவே யோசனை என்னவென்றால் tau xy கிராக் அச்சில் 0 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் மாற்றியமைக்கப்பட்ட வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகள் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் மாறுபாட்டை வழங்காது என்பதைக் காண்கிறோம் ஒரு உண்மையான பரிசோதனையில் நீங்கள் விளிம்பு சுழல்களைக் கண்டுபிடிப்பீர்கள் அவை கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் மாறுபாட்டிற்கு ஒத்திருக்கும் இது மிகவும் அசாதாரணமானது என்பது உங்களுக்குத் தெரியும் முறிவு பிரச்சினைகள் ஏற்பட்டால் அவை அடிப்படை அழுத்த செயல்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகின்றன திட இயக்கவியலில் நம்மளுடைய எந்தவொரு பிரச்சினையிலும் நீங்கள் ஒரு அழுத்த செயல்பாட்டைப் பெறும் தருணத்தில் நீங்கள் அழுத்தங்களை மதிப்பிடுவதற்கும் பின்னர் இடப்பெயர்வுகளுக்கும் செல்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் திரும்பிச் சென்று பின்னர் அழுத்த செயல்பாடு போதுமானதாக இருந்ததா என்று கேள்வி எழுப்புங்கள் ஆனால் முறிவு சிக்கல்களின் விஷயத்தில் ஒரு விசித்திரத்தை நாம் காண்கிறோம் அசல் தீர்வு மோசமாக இல்லை ஒரே விஷயம் என்னவென்றால் அசல் அழுத்த செயல்பாடு போதுமானதாக இல்லை விளிம்பு வடிவத்தின் மிகவும் பொதுவான அம்சத்தை இது விளக்க முடியவில்லை ஆயினும்கூட விரிசலின் சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பான சில முக்கிய சிக்கல்களை அது கைப்பற்ற முடிந்தது பார் வெஸ்டர்கார்ட் செய்தது தவறு என்று நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடாது அது அப்படி இல்லை சிக்கல் மிகவும் சிக்கலானது அதன் சில அம்சங்களை நீங்கள் அவிழ்க்க முடிந்தது நீங்கள் சிக்கலில் ஆழமாகச் செல்ல விரும்பினால் நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் தீர்வை எவ்வளவு சிறப்பாக மேம்படுத்த முடியும் என்பதைக் கண்டறிய வேண்டும் முக்கிய அவதானிப்புகளில் ஒன்று ஒளிச்சேர்க்கை பரிசோதனை மூலம் வழங்கப்பட்டது நாம் என்ன செய்வோம் நாம் பெற்ற அழுத்த செயல்பாடு அல்லது அழுத்த செயல்பாட்டிலிருந்து நமக்கு கிடைத்த அழுத்த புலம் ஒரு யூனிஆக்சியல் புலம் அல்லது ஒரு பைஆக்சியல் புலத்திற்கு செல்லுபடியாகுமா என்பது குறித்து நாம் சில விவாதங்களை மேற்கொண்டோம் இந்த வகையான விவாதம் நாம் நடத்தியது இப்போது நாம் என்ன செய்வோம் என்றால் அருகிலுள்ள தீர்வு ஒற்றை தீர்வால் நியாயமான முறையில் கவனிக்கப்படுகிறது என்பதை நாம் நன்கு புரிந்துகொள்கிறோம் வெஸ்டர்கார்ட் இர்வின் மற்றும் பொதுமைப்படுத்தப்பட்ட வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளிலிருந்து செல்லும்போது விளிம்பு வடிவங்களின் வடிவவியலை ஒப்பிடுவதன் மூலம் இப்போது பார்ப்போம் சோதனை தரவை மேம்படுத்துவதற்கும் செயலாக்குவதற்கும் இது என்ன வழி அதைப் பற்றி நாம் வித்தியாசமாகப் பார்ப்போம் சான்ஃபோர்ட் என்ன செய்தார் அவர் ஒரு அழுத்த செயல்பாட்டை Y z ஐ அறிமுகப்படுத்தினார் மேலும் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு Z இரட்டை பாரின் உண்மையான பகுதியாகவும் y Z பாரின் கற்பனையான பகுதியாகவும் y Y பாரின் கற்பனையான பகுதியாகவும் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது Y என்பது psi மற்றும் chi இன் செயல்பாடாக வழங்கப்படுகிறது கூடுதல் அழுத்த செயல்பாட்டை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று சான்ஃபோர்ட் நியாயப்படுத்தினார் ஏனெனில் நீங்கள் கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி சூத்திரத்தைப் பார்த்தால் பொதுவாக எந்தவொரு ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடும் பொருத்தமான சேர்க்கைகளில் இரண்டு பகுப்பாய்வு செயல்பாடுகளாக வழங்கப்படுகிறது ஆகவே அந்த தர்க்கத்திலிருந்து நாம் ஏன் கூடுதல் அழுத்த செயல்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் நியாயப்படுத்த முடிந்தது மேலும் இதன் உட்பொருள் என்ன என்பதை நாம் பார்ப்போம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் பார்க்கும் விளிம்பு முறை மிகவும் பொதுவான சூழ்நிலையில் வரக்கூடியது போர்ம்ஸ் ஆப் Z அண்ட் Y மேலும் வெஸ்டர்கார்ட் தீர்வாக நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் பொதுவான சூத்திரத்தில் நீங்கள் Y இன் கற்பனை பகுதியை 0 க்கு y க்கு 0 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் நீங்கள் வழக்கமான வெஸ்டர்கார்ட் தீர்வைப் பெறுவீர்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம் நாம் விளிம்பு வடிவத்தைத் திட்டமிடும்போது விரல்கள் x அச்சு மற்றும் y அச்சு பற்றி சமச்சீராக இருந்தன அதாவது விளிம்புகள் நேராக இருந்தன பார் கிராக் டிப்பிற்கு மிக அருகில் உங்களிடம் பிளாஸ்டிக் சிதைவு உள்ளது அதை மாதிரியாக்க எந்த கணித சமன்பாடும் கிடைக்கவில்லை எனவே அந்த மண்டலத்தில் நீங்கள் தரவை சேகரிக்க முடியாது ஒரு சோதனையில் நீங்கள் தரவை சேகரிக்க ஒரே வழி இந்த மண்டலத்திலிருந்து விலகி உள்ளது இந்த மண்டலத்திலிருந்து தொலைவில் நான் சேகரிக்க போதுமான தரவு புள்ளிகள் இருக்க வேண்டும் எனவே வெஸ்டர்கார்ட் தீர்வைப் பார்ப்பதற்கான ஒரு வழி இது சோதனைச் செயலாக்கத்திற்கான மிகக் குறைந்த தரவை உங்களுக்கு வழங்குகிறது நாம் ஏற்கனவே பார்த்ததால் விளிம்புகள் முக்கியமாக முன்னோக்கி சாய்ந்தன விளிம்பு நேராக விளிம்பு வடிவத்திற்கு மிக நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காணலாம் பிளாஸ்டிக் சிதைவு பாதிக்கக்கூடிய வகையில் இது கிராக் டிப்பிற்கு மிக அருகில் உள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் அந்த உறுதியற்ற சிதைவு மண்டலத்தை விலக்க வேண்டும் மேலும் நீங்கள் அந்த ஒருமைப்பாடு ஆதிக்கம் செலுத்தும் மண்டலத்தில் வாழ வேண்டும் ஒருமைப்பாடு ஆதிக்கம் செலுத்தும் மண்டலத்தின் அளவு மற்றும் வடிவம் சிக்கலைச் சார்ந்தது என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இந்த சமன்பாடு ஒரு சோதனைக் கண்ணோட்டத்தில் எந்த வகையில் செல்லுபடியாகும் என்பதற்கான ஒரு கருத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் கிராக்கிற்கு நெருக்கமான மிகச் சிறிய மண்டலத்தில் மட்டுமே தரவை சேகரிக்க முடியும் மறுபுறம் வெஸ்டர்கார்ட் பொதுமைப்படுத்தப்பட்ட சூத்திரத்தில் நீங்கள் Y ஐ ஒரு உண்மையான மாறிலியாக அமைத்தால் Y ஐ A க்கு சமமாகவும் 2 psi பிரைமை Z கழித்தல் A க்கு சமமாகவும் கருதினால் வெஸ்டர்கார்ட் சமன்பாட்டின் இர்வின் மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் இதில் நாம் பார்த்தது என்ன சிக்மா நாட் x இன் அடையாளத்தை நீங்கள் எந்த வழியில் எடுத்துக் கொண்டாலும் விளிம்புகளின் முன்னோக்கி சாய்வை அல்லது விளிம்புகளின் பின்தங்கிய சாய்வை இது முக்கியமாகக் காட்டியது இந்த மாதிரிகள் குறுகிய விரிசல்களை உருவாக்குகின்றன ஒரு SEN மாதிரியின் விஷயத்தில் அது முன்னோக்கி சாய்ந்திருக்கும் RDCB மாதிரிகள் விஷயத்தில் இது பின்தங்கிய சாய்வாக உள்ளது எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு சோதனைக் கண்ணோட்டத்தில் தரவைச் சேகரிக்க இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மண்டலத்தை வழங்குகிறது தீட்டா m வரம்பு என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் கிராக் நீளம் தொடர்பாக r தூரத்தின் வரம்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதும் ஆய்வுகளில் உள்ளன நீங்கள் தரவைச் சேகரிக்கும் போது K மற்றும் சிக்மா நாட் x ஆகியவற்றின் மதிப்பீடு ஒரு சோதனைக் கண்ணோட்டத்தில் செல்லுபடியாகும் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அலாங் தி கிராக் ஆக்ஸிஸ் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இர்வின் சூத்திரத்திற்குச் செல்வதன் மூலம் தரவு சேகரிப்பின் மண்டலத்தை பரிசோதனையில் பெரிதாக்க முடிகிறது இறுதியாக சான்ஃபோர்டு சுட்டிக்காட்டியது என்னவென்றால் நீங்கள் Y இன் கற்பனையான பகுதிகளை 0 க்கு மட்டுமே உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் 2 psi பிரைமை Z கழித்தல் Y க்கு சமமாக அமைத்தால் வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளின் பொதுவான வடிவத்தைக் காணலாம் இது கிராக் அச்சில் விளிம்பு ஆர்டர்களின் மாறுபாட்டையும் மாதிரியாகக் கொண்டுள்ளது கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி வழியிலிருந்து வருவதைக் காட்டிலும் இந்த சமன்பாடுகளின் தொகுப்பை சரியான முறையில் வேறுபடுத்துவதன் மூலம் என்னால் பெற முடியும் நான் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டைக் கொண்டிருக்கிறேன் பொருந்தக்கூடிய தன்மையை வேறுபடுத்துவதன் மூலம் இதை நான் பெற முடியும் இது வரை நீங்கள் அனைவரும் கடைசி வகுப்பில் இதை எழுதியுள்ளீர்கள் இப்போது நாம் தொடருவோம் Y மற்றும் Z இன் வடிவம் என்ன Z மற்றும் Y ஆகியவை எடுக்கப்படுகின்றன இந்த பல்லுறுப்புக்கோட்டுத் தொடரைப் பாருங்கள் நான் Z ஐ சிக்மா j ஆக 0 க்கு J க்கு சமமாக வைத்திருக்கிறேன் C 2 j z பவர் j கழித்தல் பாதி இது மிகவும் ஒத்திருக்கிறது நீங்கள் முதல் பகுதியைப் பார்த்தால் இது உங்கள் ஒற்றை தீர்வைத் தவிர வேறில்லை உங்களிடம் z பவர் கழித்தல் பாதி இருக்கும் அதாவது ரூட் r ஒருமைப்பாடு இதில் பதிக்கப்பட்டுள்ளது உங்களிடம் உயர் வரிசை விதிமுறைகள் உள்ளன தடா பாரிஸ் மற்றும் இர்வின் மாற்றியமைப்பைப் பார்த்தால் இது மிகவும் ஒத்ததாக இருக்கும் சரியாக இல்லை ஆனால் அதற்கு மிகவும் ஒத்திருக்கிறது ஆனால் Z ஐ ஒரு தொடர் வடிவமாக எடுத்துக்கொள்வது மட்டுமே விளிம்பு சுழல்களின் முன்னோக்கி சாய்வையோ அல்லது விரிசலுக்கு முன்னால் விளிம்பு வளையத்தையோ வழங்காது முன்னோக்கி சாய்ந்த சுழல்களோ அல்லது விரிசலுக்கு முன்னால் உள்ள விளிம்பு வளையமோ அதைப் பெற முடியாது நீங்கள் ஒரு செயல்பாட்டை Y z கொண்டு வர வேண்டும் என்று சான்ஃபோர்ட் சுட்டிக்காட்டினார் இது தொடர் வடிவத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது இது சிக்மா j என 0 க்கு J C 2 j கூட்டல் 1 z பவர் j என சமமாக வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் முதல் பகுதியைப் பார்த்தால் அது உங்கள் சிக்மா நாட் x போல இருக்கும் மேலும் உங்களிடம் உயர் வரிசை விதிமுறைகள் உள்ளன Z செயல்பாட்டின் விஷயத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் முதல் பகுதி ஒரு ஒற்றை பகுதி பின்னர் உங்களுக்கு அதிக வரிசை விதிமுறைகள் உள்ளன எனவே இந்த பாணியில் வரையறுக்கப்பட்ட அழுத்த செயல்பாடுகள் உங்களிடம் இருந்தால் அதே நேரத்தில் Z மற்றும் Y ஐ எடுத்துக் கொண்டால் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்திற்கான வெளிப்பாட்டை சான்போர்டு காட்ட முடிந்தது உங்களிடம் சிக்மா j 0 முதல் J C 2 j கூட்டல் 1 z பவர் j உள்ளது உங்களிடம் இது போன்ற ஒரு வெளிப்பாடு இருக்கும்போது இது கிராக் அச்சில் விளிம்பு வரிசையின் மாறுபாட்டைக் கணிக்கிறது உண்மையில் பின்னர் ஒரு வகுப்பில் பல அளவுரு தீர்வை எடுத்துக்கொள்வது எவ்வாறு சோதனை ரீதியாக பெறப்பட்ட வடிவங்களின் அனைத்து விளிம்பு அம்சங்களையும் கைப்பற்ற முடியும் என்பதைக் காண்பிப்பேன் எனவே இங்கே நீங்கள் காண்பது என்னவென்றால் நீங்கள் Z மற்றும் Y ஐ எடுத்து Y இன் கற்பனையான பகுதி 0 இல் y க்கு 0 க்கு சமமாக இருப்பதை உறுதிசெய்யும்போது கிராக் அச்சில் 0 க்கு சமமான வெட்டு அழுத்தத்தை நீங்கள் திருப்திப்படுத்துகிறீர்கள் அதே நேரத்தில் கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தம் மாறுபடும் எனவே இந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே வழக்கமான வெஸ்டர்கார்ட் தீர்வுகள் போதுமானதாக இல்லை என்று நான் சொன்னேன் அது தவறல்ல ஒரு சோதனையில் நீங்கள் கவனித்த அனைத்து அம்சங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது போதுமானதாக இல்லை மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் வெஸ்டர்கார்ட் தீர்வு ஈரச்சு அழுத்தத் துறை அல்லது ஓரச்சு அழுத்தத் துறைக்கு செல்லுபடியாகுமா ஈரச்சு என்று நாம் சில விவாதங்களை மேற்கொண்டோம் பின்னர் நாம் ஒரு பாணியில் வாதிட்டோம் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்தவொரு பிரச்சினைக்கும் நீங்கள் பல அளவுரு தீர்வுக்கு செல்ல வேண்டும் ஓரச்சு மற்றும் ஈரச்சு பற்றிய விவாதம் நம்மை மேலும் அழைத்துச் செல்லப் போவதில்லை ஏனெனில் கிராக் டிப்பில் கட்டளையிடப்படுவது என்னவென்றால் ஒருவருக்கொருவர் ஒப்பிடும்போது கிராக் முகங்கள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன உங்களிடம் உள்ளது பயன்முறை I ஆ பயன்முறை II ஆ பயன்முறை III ஆ அல்லது பயன்முறை I பயன்முறை II பயன்முறை III ஆகியவற்றின் கலவையா என்பதை இது தீர்மானிக்கிறது எனவே சான்போர்டின் Sanford's அணுகுமுறையின் வெற்றி Y அழுத்த செயல்பாட்டை கொண்டு வருவதன் மூலமும் Z மற்றும் Y இரண்டையும் தொடர் செயல்பாடுகளாக எடுத்துக்கொள்வதன் மூலமும் அவர் tau மேக்ஸிற்கான ஒரு வெளிப்பாட்டைப் பகுப்பாய்வு ரீதியாக பெற முடிந்தது இது கிராக் அச்சில் மாறுபடும் சீரியஸ் ஸ்டிரஸ் பீல்ட் இப்போது நீங்கள் அழுத்தங்களுக்கான வெளிப்பாட்டையும் பெறலாம் இதை எழுதுங்கள் அடுத்த இரண்டு வகுப்புகளில் நீங்கள் நீண்ட வெளிப்பாடுகளை எழுத வேண்டும் இவை ஆய்வுக் கட்டுரைகளிலிருந்து எடுக்கப்படுகின்றன அவற்றில் சில எனது மாணவர்களால் சிறப்பாக உருவாக்கப்படுகின்றன வெளியிடப்பட்ட இலக்கியங்களில் அவற்றை நீங்கள் காண முடியாது இது போன்ற வெளிப்பாடுகள் உங்களிடம் இருக்கும்போது உங்கள் குறிப்புகள் விரிவாக இருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளிலிருந்து நீங்கள் சிக்மா x க்கு சமமான j இன் சிக்மாவை 0 க்கு சமமாக J C 2 j r பவர் j கழித்தல் பாதி பெருக்கல் cos j கழித்தல் பாதி தீட்டா வகுத்தல் j கழித்தல் பாதி கழித்தல் sin j கழித்தல் 3 வகுத்தல் 2 தீட்டா sin தீட்டா உங்களிடம் இரண்டாவது பகுதி உள்ளது இது மீண்டும் ஒரு சுருக்கமாகும் j 0 க்கு J C 2 j கூட்டல் 1 க்கு சமம் j பெருக்கல் r பவர் j பெருக்கல் மைனஸ் sin தீட்டா sin j கழித்தல் 1 தீட்டா கூட்டல் 2 cos j தீட்டா ஆனது j ஆல் வகுக்கப்படுகிறது உங்களிடம் சிக்மா y என்ற வெளிப்பாடு உள்ளது இதை நான் உங்களுக்காக வாசிப்பேன் நான் சிக்மா y ஐ சமமாக j க்கு சமமாக 0 க்கு J க்கு சமமாகக் கொண்டுள்ளேன் C 2 j ஆனது j கழித்தல் ஒரு பாதி பெருக்கினால் r பவர் j கழித்தல் பாதி பெருக்கப்படுகிறது cos j கழித்தல் பாதி தீட்டாவால் வகுக்கப்படுகிறது j கழித்தல் பாதி கழித்தல் sin j கழித்தல் 3 ஆல் 2 தீட்டா sin தீட்டா இரண்டாவது பகுதி j க்கு 0 க்கு சமமான J C 2 j கூட்டல் 1 j r பவர் j sin தீட்டா sin j கழித்தல் 1 தீட்டா இந்த வெளிப்பாடுகள் மிகவும் விகாரமானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அது உண்மையில் எனவே இதுபோன்ற சிக்கலான அழுத்த செயல்பாடுகளை நீங்கள் கொண்டிருக்கும்போது இறுதி வெளிப்பாடுகள் விகாரமாக இருக்கும் அடுத்த வகுப்பால் பல அளவுரு அழுத்த புலங்களுக்கு ஒரு நேர்த்தியான வெளிப்பாடு இருக்கும் நாமும் அதற்கு செல்வோம் ஆனால் அதற்குச் செல்வதற்கு முன் சான்போர்டு தனது பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளின் மூலம் பெறப்பட்ட அழுத்தப் புலம் என்ன என்பதைப் பார்ப்போம் இப்போது நாம் வெட்டு அழுத்தம் என்னவென்று பார்ப்போம் இது கழித்தல் j க்கு சமம் 0 க்கு J C 2 j பெருக்கப்படுகிறது j கழித்தல் அரை r பவர் j கழித்தல் அரை cos j கழித்தல் 3 ஆல் 2 தீட்டா sin தீட்டா கழித்தல் கூட்டுத்தொகை j மீது 0 க்கு சமமாக J C 2 j கூட்டல் 1 j r பவர் j ஐ cos j கழித்தல் 1 தீட்டா sin தீட்டா கூட்டல் sin j தீட்டாவை j ஆல் வகுக்கிறது உங்களுக்கு தெரியும் முழு வெளிப்பாடுகளும் உங்களிடம் இருக்கும் எனவே நீங்கள் ஏதேனும் அச்சுக்கலை பிழை செய்திருந்தால் நீங்கள் அவற்றைப் பார்த்து பொருத்தமான மாற்றங்களைச் செய்யலாம் எனவே இப்போது இவை தொடர் செயல்பாடுகளாக உள்ளன நீங்கள் விதிமுறைகளை கவனமாகப் பிரித்தால் இது வெஸ்டர்கார்டில் உங்களிடம் உள்ளதைப் போன்ற ஒற்றைச் பகுதியைக் கொண்டுள்ளது மேலும் உங்களிடம் உயர் வரிசை விதிமுறைகள் உள்ளன கேள்வி என்னவென்றால் ஒரு சிக்கலை மாதிரியாக்குவதற்கு எத்தனை உயர் வரிசை விதிமுறைகள் தேவை அது மீண்டும் சிக்கலைச் சார்ந்தது வில்லியம்ஸ் ஈஜென் பங்க்ஷன் அப்ரோச் William's Eigen Function Approach இங்கே வெற்றி என்னவென்றால் நீங்கள் ஒரு தொடர் தீர்வைப் பெற முடியும் இது கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் மாறுபாட்டை விளக்குகிறது இது சிக்கலான களத்தில் செய்யப்படுகிறது இந்த வெஸ்டர்கார்ட் தீர்வு 1939 இல் வழங்கப்பட்டது மற்றும் 1979 இல் சான்போர்டின் Sanford's மாற்றம் வந்தது என்பது உங்களுக்குத் தெரியும் வில்லியமின் Williams மற்றொரு அணுகுமுறையும் உங்களிடம் இருந்தது இது 1957 இல் இருந்தது மேலும் அவர் பிரச்சினையை வேறு கோணத்தில் பார்த்தார் உண்மையில் அவர் ஒரு ஆப்பு என்று கருதினார் இது போன்ற ஒரு ஆப்பு என்று அவர் கருதினார் அதன் மேற்பரப்புகள் இலவசம் அது தொலை ஏற்றுதல் கொண்டது நான் ஆப்பு போன்ற முறையில் பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் இந்த பாணியில் கோணத்தை உருவாக்குகிறேன் முடிந்தவரை பெரியதாக ஆக்குகிறேன் நான் ஆல்பாவை 180 டிகிரிக்கு சமமாகவும் கழித்தல் ஆல்பாவை கழித்தல் 180 டிகிரிக்கு சமமாகவும் செய்யும்போது அது ஒரு கிராக் ஆகிறது எனவே அவர் பகுப்பாய்வு செய்தது என்னவென்றால் அவர் ஒரு ஆப்பு சிக்கலை பகுப்பாய்வு செய்ய விரும்பினார் இதைத்தான் அவர் 1952 இல் வெளியிட்டார் பின்னர் இது 1957 இல் ஒரு காகிதத்தில் கிராக் சிக்கல்களுக்காக மாற்றப்பட்டது அவர் என்ன எடுத்தார் அவர் கிராக் மேற்பரப்புகளை இலவசமாக இறக்காத கிராக் மேற்பரப்புகளை எடுத்துக் கொண்டார் மேலும் அவர் துருவ ஆயத்தொகுதிகளிலிருந்து சிக்கலை அணுகினார் இதற்காக அவர் அழுத்த செயல்பாட்டை எடுத்தது என்ன தீட்டாவின் செயல்பாட்டால் பெருக்கப்படும் செயல்பாடு r ஆக அவர் எடுத்துள்ளார் எனவே phi ஆனது r பவர் லாம்ப்டா மற்றும் தீட்டாவின் 1 செயல்பாடாக வழங்கப்படுகிறது எனவே தீட்டாவின் இந்த செயல்பாடு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் லாம்ப்டாவின் மதிப்பு என்ன இது வில்லியமின் ஈஜென் William's Eigen செயல்பாட்டு அணுகுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் இருப்பது என்னவென்றால் உங்களிடம் ஒரு ஈஜென்வல்யூ எனப்படும் ஒரு லாம்ப்டா உள்ளது மேலும் இந்த ஒவ்வொரு லாம்ப்டாவிற்கும் உங்களுக்கு தொடர்புடைய செயல்பாடு இருக்கும் அது ஈஜென் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த எல்லா சிக்கல்களிலும் வகுப்பில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது எல்லை நிபந்தனையை எழுதுவது என்பது உங்களுக்குத் தெரியும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது துருவ ஒருங்கிணைப்புகளில் இந்த சிக்கலை தீர்க்கப் போகிறோம் எனவே நான் அடிப்படையில் சிக்மா r சிக்மா தீட்டா மற்றும் tau r தீட்டாவை துருவ ஆயங்களில் மதிப்பீடு செய்வேன் எனவே சிக்மா r க்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும் இது r மற்றும் தீட்டா அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாம் எப்போதுமே பார்த்துக்கொண்டிருப்பது அப்படித்தான் வெஸ்டர்கார்ட் தீர்வுகளில் மட்டுமே நம்மிடம் கார்ட்டீசியன் அழுத்த கூறுகள் இருந்தன அவை r மற்றும் தீட்டா அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் இங்கே சிக்மா r சிக்மா தீட்டா மற்றும் tau r தீட்டா ஆகியவை r தீட்டாவில் வெளிப்படுத்தப்படும் எல்லை நிபந்தனைகளை எவ்வாறு வரையறுப்பது என்பதை இப்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு இலவச மேற்பரப்பில் என்ன நடக்கிறது என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு இலவச மேற்பரப்பில் அழுத்த திசையன் 0 ஆக இருக்கும் ஆனால் அழுத்த டென்சர் இன்னும் இருக்கலாம் எனவே இது போன்ற ஒரு ரேடியல் கோடு எனக்கு இருக்கும்போது இந்த வரியில் அழுத்தத்தின் எந்த கூறு அனுமதிக்கப்படுகிறது என்பதை ஒரு ரேடியல் கோடு என்று அழைப்பதன் மூலம் துப்பு கொடுத்துள்ளேன் இது சிக்மா தீட்டா அல்லது சிக்மா r அதைப் பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது சிக்மா r அல்லது சிக்மா தீட்டா சிக்மா r இருக்க முடியும் சிக்மா தீட்டா இருக்க முடியாது இது ரேடியல் கோடு நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் எனவே இந்த சிக்கலுக்கான எல்லை நிபந்தனைகள் tau r தீட்டா 0 க்கு சமம் மற்றும் சிக்மா தீட்டா 0 க்கு சமம் தீட்டாவில் கூட்டல் அல்லது கழித்தல் ஆல்பாவுக்கு சமம் பார் நாம் என்ன செய்வோம் என்பது மிகவும் பொதுவான வெளிப்பாட்டை எழுதுவோம் பொதுவான வெளிப்பாட்டை எழுதிய பிறகு ஆல்பாவை phi க்கு சமமாக மாற்றுவோம் அது கிராக்கிற்கான சிக்கலை உருவாக்கும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இங்கே முடிவிலியில் என்ன நடக்கிறது என்பது பற்றி நாம் எதுவும் விவாதிக்கவில்லை அந்த இடத்தில் ஒரு சீரான ஏற்றுதல் பற்றி மட்டுமே நாம் பேசுகிறோம் என்று புத்தகங்கள் கூறுகின்றன கிராக் முகங்கள் எப்படி இருக்கும் என்று மட்டுமே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் கிராக் முகங்கள் இலவசம் நீங்கள் குறிப்பிடுவது அவ்வளவுதான் இது மட்டுமல்லாமல் நீங்கள் தீர்வைப் பார்க்கும்போது இது ஒரு பிளானர் பிரச்சினை என்பதை நீங்கள் காண்பீர்கள் பயன்முறை I மற்றும் பயன்முறை II ஆகியவற்றின் சேர்க்கைக்கு தானாகவே உங்களை அழைத்துச் செல்லும் இப்போது துருவ ஆயத்தொகுதிகளில் அழுத்த செயல்பாட்டைக் கையாள்வதில் நமது அடிப்படைகளைத் துலக்குவோம் அழுத்த செயல்பாடு phi கொடுக்கப்பட்டால் நீங்கள் சிக்மா r r ஐ எழுதலாம் மேலும் சிக்மா r r என்பது ஒன்ன்ருமில்லை ஆனால் 1 வகுத்தல் r dow phi வகுத்தல் dow r கூட்டல் 1 வகுத்தல் r ஸ்கொயர் dow ஸ்கொயர் phi வகுத்தல் dow தீட்டா ஸ்கொயர் நாம் ஏற்கனவே phi ஐ r பவர் லாம்ப்டா மற்றும் தீட்டாவின் 1 செயல்பாடாக எடுத்துள்ளோம் எனவே இதை நான் மாற்றும்போது சிக்மா r r க்கான வெளிப்பாடு தீட்டா லாம்ப்டா கூட்டல் 1 இன் r f ஆகவும் r பவர் லாம்ப்டா கூட்டல் 1 ஆல் r ஸ்கொயர் r பவர் லாம்ப்டா கூட்டல் 1 f டபுள் பிரைம் தீட்டாவாகவும் மாறிவிடும் இரட்டை பிரைம் மிகவும் தெளிவாக இல்லை என்று நினைக்கிறேன் நீங்கள் f இரட்டை பிரைம் தீட்டா வை கவனமாக எழுத வேண்டும் சிக்மா தீட்டாவை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதும் நம்மளுக்குத் தெரியும் மேலும் சிக்மா தீட்டா தீட்டா dow ஸ்கொயர் phi மூலம் dow ஸ்கொயர் phi என வழங்கப்படுகிறது இது லாம்ப்டா பெருக்கல் லாம்ப்டா கூட்டல் 1 r பவர் லாம்ப்டா கழித்தல் 1 f தீட்டா வுக்கு சமம் phi செயல்பாட்டின் தன்மை என்ன என்பதை நாம் ஏற்கனவே கருதிக் கொண்டுள்ளதால் இயற்கையை நீங்கள் அறிந்ததும் அதை இங்கு மாற்றியமைத்ததும் இந்த வடிவத்தின் வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் ஷியர் ஸ்ட்ரெஸ் tow r தீட்டாவையும் நாம் பெறலாம் இது கழித்தல் dow வகுத்தல் dow r இன் 1 வகுத்தல் r dow phi வகுத்தல் dow தீட்டா வுக்கு சமம் இது r ஸ்கொயர் r பவர் லாம்ப்டா மற்றும் 1 f பிரைம் தீட்டாவால் கழித்தல் லாம்ப்டாவுக்கு சமம் பார் நாம் எதற்காக எல்லை நிபந்தனைகளை எழுதுகிறோம் சிக்மா தீட்டா தீட்டா மற்றும் tau r தீட்டா ஆகியவற்றில் ஒரு எல்லை நிபந்தனையை எழுதுகிறோம் சிக்மா தீட்டா தீட்டா 0 ஆக இருக்க வேண்டும் என்பது நம்மளுக்கு முன்பே தெரியும் ஆல்பா குறிப்பிடப்படும்போது தீட்டா ஆல்பாவின் சில மதிப்பாக குறிப்பிடப்படும் எனவே நீங்கள் சொல்லும்போது கிராக் முகத்தில் சிக்மா தீட்டா தீட்டா 0 என்பது இந்த வெளிப்பாட்டிலிருந்து எதைக் குறிக்கிறது இந்த அளவுகள் 0 க்கு செல்ல முடியாது எனவே சிக்மா தீட்டா தீட்டா 0 என்று நான் கூறும்போது அது தீட்டா செயல்பாடு 0 என்பதைக் குறிக்கிறது மறுபுறம் நான் tau r தீட்டா 0 என்று கூறும்போது நமக்கு f பிரைம் தீட்டா 0 பௌண்டரி கண்டிஷன்ஸ் இது எல்லை நிபந்தனைகளை எழுதுவதில் அதை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பது தான் நான் குறிப்பிட்டுள்ள அனைத்தும் இங்கே சுருக்கப்பட்டுள்ளன கிராக் பரப்புகளில் சிக்மா தீட்டா 0 க்கு சமம் மற்றும் tau r தீட்டா 0 க்கு சமம் அதாவது தீட்டா கூட்டல் அல்லது கழித்தல் ஆல்பாவுக்கு சமமாக இருக்கும்போது நான் ஆல்பா என்று சொல்லும்போது அது இன்னும் ஒரு ஆப்பு மட்டுமே ஆல்பா phi க்கு சமம் என்று நான் சொன்னால் அது ஒரு கிராக் ஆகிறது எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் தீட்டா 0 க்கு சமமாக நீங்கள் பெறுவீர்கள் மற்றொரு விஷயத்தில் செயல்பாட்டின் முதல் வேறுபாடு 0 ஆகும் நான் முன்பு குறிப்பிட்டது போல தீட்டாவின் f ஒரு ஈஜென்ஃபங்க்ஷன் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த அனைத்து வகுப்பு சிக்கல்களிலும் இவ்வாறு தான் நாம் மிகவும் பொதுவான தீர்வை எழுதுகிறோம் லாம்ப்டாவின் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒருவர் தொடர்புடைய ஈஜென் செயல்பாட்டைப் பெறுகிறார் இந்த தீர்வுகளின் கூட்டுத்தொகை மிகவும் பொதுவான தீர்வாகும் எனவே இந்த முறை என்ன உத்தரவாதம் அளிக்கிறது நீங்கள் ஒரு தொடர் தீர்வைப் பெறப் போகிறீர்கள் வில்லியம் William's புகாரளித்தபோது அந்தத் தொடரின் தீர்வைப் பற்றி அவர் எந்த விதத்தில் பிரதிபலித்தார் என்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதுவும் நாம் அதைப் பார்க்க வேண்டும் இது 1957 ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது மற்றும் சில எல்லை மோதல் பதில்களை எழுதுவதற்கு மக்கள் இதைப் பயன்படுத்தினாலும் மக்கள் T அழுத்தத்தை உண்மையில் பாராட்டவில்லை அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும் ஆகவே நீங்கள் பெறப்போவது மிகவும் பொதுவான தீர்வாகும் இந்த தனிப்பட்ட தீர்வுகளின் கூட்டுத்தொகை நாம் சமன்பாடுகளை எழுதுவோம் அழுத்த செயல்பாட்டிற்கான phi சரியான வேட்பாளர் என்பதை நான் காண விரும்பும்போது அது பை ஹர்மொனிக் சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த பை ஹர்மொனிக் சமன்பாடு நாம் எடுத்துள்ள அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் d பவர் 4 f என d தீட்டா பவர் 4 கூட்டல் 2 மடங்கு லாம்ப்டா ஸ்கொயர் கூட்டல் 1 d ஸ்கொயர் f வகுத்தல் d தீட்டா ஸ்கொயர் கூட்டல் லாம்ப்டா ஸ்கொயர் கழித்தல் 1 முழு ஸ்கொயர் f 0 க்கு சமம் நாம் என்ன செய்தோம் ஏரிஸ்ன் Airy's phi அழுத்த செயல்பாட்டை நாம் எவ்வாறு எடுத்தோம் என்பது நம்மளுக்குத் தெரியும் நீங்கள் அதை பை ஹர்மொனிக் சமன்பாட்டில் மாற்றுகிறீர்கள் மேலும் இந்த பாணியில் இறுதி விளைவாக சமன்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே இதைத் தீர்ப்பதன் மூலம் நாம் சமமான மதிப்புகள் மற்றும் ஈஜென்ஃபங்க்ஷன்களைக் கண்டுபிடிக்க முடியும் இதற்கு மிகவும் பொதுவான தீர்வு என்னவென்றால் C 1 cos லாம்ப்டா கழித்தல் 1 தீட்டா கூட்டல் C 2 sin லாம்ப்டா கழித்தல் 1 தீட்டா C 3 cos லாம்ப்டா கூட்டல் 1 தீட்டா கூட்டல் C 4 sin லாம்ப்டா கூட்டல் 1 தீட்டாவுக்கு சமமாக f தீட்டா வாக கொடுக்க வேண்டும் எனவே லாம்ப்டாவின் ஒவ்வொரு மதிப்புக்கும் நீங்கள் ஒரு தொடர்புடைய குணகம் C i ஐ வைத்திருப்பீர்கள் மேலும் இந்த குணகங்கள் எல்லை நிலைகளிலிருந்து தீர்மானிக்கப்பட வேண்டும் மேலும் பொதுவான தீர்வு அனைத்து தனிப்பட்ட தீர்வுகளின் கூட்டுத்தொகையாக இருக்கும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சிக்மா தீட்டா 0 க்குச் செல்வதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் tau r தீட்டா 0 க்குச் செல்வதன் பொருள் என்ன தீட்டாவின் f செயல்பாடு இருப்பதை இப்போது ஏற்றுக்கொள்வோம் எனவே f இன் தீட்டாவையும் f பிரைம் தீட்டாவையும் பார்ப்போம் நீங்கள் அடிப்படை சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் அதிலிருந்து நீங்கள் சிறப்பியல்பு சமன்பாட்டை எழுதுகிறீர்கள் சமமான மதிப்புகளைக் கண்டறியவும் அப்படித்தான் நாம் தொடரப் போகிறோம் இது சமன்பாடுகளின் அமைப்புகளைத் தீர்க்க மிகவும் நிலையான வழி நாம் புதிதாக எதுவும் செய்யவில்லை ஆனால் நீங்கள் நடைமுறையைப் பின்பற்றினால் உங்கள் குறிப்புகளில் அது இருந்தால் நீங்கள் செய்தவை அனைத்தும் கணித ரீதியாக கடுமையானவை என்பதை பின்னர் மதிப்பாய்வு செய்யும் போது உங்களுக்கு வசதியாக இருக்கும் எனவே எல்லை நிபந்தனையைப் பயன்படுத்துவோம் கூட்டல் அல்லது கழித்தல் ஆல்பாவுக்கு சமமான தீட்டாவிற்கு f தீட்டா 0 க்கு சமம் என்று சொல்லப் போகிறேன் இந்த வெளிப்பாடுகள் நீண்டவை தயவுசெய்து எழுத உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக அவற்றைப் படிப்பேன் C 1 cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கூட்டல் C 2 sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கூட்டல் C 3 cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா கூட்டல் C 4 sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா 0 க்கு சமம் நான் என்ன செய்யப் போகிறேன் கூட்டல் ஆல்பாவுக்கு பதிலாக நான் அதை கழித்தல் ஆல்பாவாக மாற்றுவேன் sin பகுதிகள் அடையாளத்தை மாற்றிவிடும் cos பகுதி அப்படியே இருக்கும் எனவே இரண்டாவது வெளிப்பாட்டை C 1 cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கழித்தல் C 2 sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கூட்டல் C 3 cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா கழித்தல் C 4 sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா 0 க்கு சமம் எனவே நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் இப்போது நாம் தீர்வைக் குழுவாக்க முயற்சிக்கிறோம் லாம்ப்டாவை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதைக் கண்டுபிடித்து பின்னர் மிகவும் பொதுவான வெளிப்பாட்டை எழுத முயற்சிக்கிறோம் phi வடிவம் என்ன என்பது இன்னும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை phi செயல்பாட்டை மிகவும் பொதுவான பாணியில் குணகங்களுடன் எழுதுவதை நோக்கி செல்கிறோம் அந்த குணகங்கள் உங்கள் சோதனை மாதிரியிலிருந்து அல்லது உங்கள் எண் மாதிரியிலிருந்து தீர்மானிக்கப்பட வேண்டும் மேலும் அடுத்த வெளிப்பாடு f செயல்பாட்டின் முதல் வேறுபாடு 0 என்பது தீட்டா கூட்டல் அல்லது கழித்தல் ஆல்பாவிற்கு சமமாக இருக்கும்போது 0 ஆகும் அந்த முகங்களை இலவசமாக நாம் கருதினோம் எனவே கழித்தல் C 1 லாம்ப்டா கழித்தல் 1 sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கூட்டல் C 2 லாம்ப்டா கழித்தல் 1 cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கழித்தல் C 3 லாம்ப்டா கூட்டல் 1 sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா கூட்டல் C 4 லாம்ப்டா கூட்டல் 1 cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா 0 க்கு சமம் அடுத்த சமன்பாடு C 1 லாம்ப்டா கழித்தல் 1 sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா C 2 லாம்ப்டா கழித்தல் 1 cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா கூட்டல் C 3 லாம்ப்டா கூட்டல் 1 sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா கூட்டல் C 4 லாம்ப்டா கூட்டல் 1 cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா 0 க்கு சமம் இப்போது நீங்கள் சில இயற்கணித கையாளுதல்களைச் செய்ய வேண்டும் அவற்றை நீங்கள் இரண்டு வகைகளாக தொகுக்கலாம் C 1 மற்றும் C 3 மற்றும் C 2 மற்றும் C 4 ஆகியவற்றை உள்ளடக்கிய சமன்பாடுகளின் தொகுப்பு நீங்கள் சில இயற்கணித கையாளுதல்களைச் செய்தால் நீங்கள் அதைச் செய்யலாம் அதைச் செய்தபின் இந்த பாணியில் வெளிப்பாடுகளைப் பெறுகிறேன் இயற்கணித எளிமைப்படுத்தலுக்குப் பிறகு நான் என்ன பெறுவேன் இதை நீங்கள் இயற்கணித எளிமைப்படுத்தலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் இயற்கணித எளிமைப்படுத்தலுக்குப் பிறகு இது நேரடியாக வராது இதை மட்டுமே இந்த பாணியில் எழுத முடியும் எனவே இதை நான் ஒரு மேட்ரிக்ஸ் cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா லாம்ப்டா கழித்தல் 1 sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா லாம்ப்டா கூட்டல் 1 sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா C 1 C 3 மற்றும் வலது புறம் 0 சமன்பாடுகளை தீர்க்கும் உங்கள் அமைப்பிலிருந்து அற்பமற்ற தீர்வுக்கான ஒரே மாதிரியான சமன்பாட்டை நீங்கள் கொண்டிருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த தீர்மானிப்பான் 0 ஆக இருக்க வேண்டும் இது லாம்ப்டாவின் மதிப்பு என்ன என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் தீர்மானிப்பானை எழுதும்போது இது இப்படி இருக்கும் இது மிக நீளமாகத் தெரியும் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் அவற்றை ஒழுங்காக தொகுத்தால் நீங்கள் ஒரு எளிய வெளிப்பாட்டை எழுத முடியும் இந்த இரண்டில் இந்த 2 கழித்தல் பெருக்கிக் கொள்ளுங்கள் எனவே இந்த வெளிப்பாடு எழுதப்பட்டிருப்பது அப்படித்தான் இதை இந்த பாணியில் மீண்டும் எழுதலாம் நான் லாம்ப்டாவை cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா கழித்தல் cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பாவாக வைத்திருக்கிறேன் எனவே என்னிடம் cos a sin b கழித்தல் cos a sin b போன்ற ஒன்று உள்ளது எனவே இதுபோன்ற ஏதாவது என்னிடம் இருக்கும்போது மேலும் எளிமைப்படுத்துவது எனக்கு சாத்தியமாகும் லாம்ப்டா sin 2 ஆல்பா கூட்டல் sin 2 லாம்ப்டா ஆல்பா 0 க்கு சமமாக இதை நான் வைத்திருக்கிறேன் இதை நீங்கள் cos a sin b கழித்தல் cos b sin a என படிக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் லாம்ப்டா கூட்டல் 1 எடுக்கப்படுகிறது இதை நான் b என எடுத்துக்கொள்கிறேன் இது cos b sin a என நான் சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் அந்த விதியை முக்கோண அளவிலிருந்து பயன்படுத்தினால் இதை நான் லாம்ப்டா sin 2 ஆல்பா கூட்டல் sin 2 லாம்ப்டா ஆல்பா 0 க்கு சமமாக எளிமைப்படுத்தலாம் எனக்கு இன்னொரு வெளிப்பாடு இருக்கும் உங்களுக்கு தெரியும் இது ஒரு நிபந்தனைகள் அது C 1 மற்றும் C 3 தொடர்பானது நான்கு குணகங்களுக்கும் நான் தீர்வு காண வேண்டும் மேலும் நான் C 2 மற்றும் C 4 குணகங்களை குழுவாகக் கொண்டிருக்கும்போது இந்த அடிப்படை சமன்பாட்டை நான் sin லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா sin லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா உங்களிடம் லாம்ப்டா கழித்தல் 1 cos லாம்ப்டா கழித்தல் 1 ஆல்பா லாம்ப்டா கூட்டல் 1 cos லாம்ப்டா கூட்டல் 1 ஆல்பா C 2 C 4 ஆல் பெருக்கப்படுகிறது இது இங்கே பூஜ்ஜியமாகும் ஒரு அற்பமான தீர்வுக்கு தீர்மானிப்பானை 0 க்கு அனுப்ப வேண்டும் இது எளிமைப்படுத்த வசதியான பாணியில் எழுதப்படலாம் லாம்ப்டா சம்பந்தப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் நீங்கள் தொகுத்து இதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து அந்த விதிமுறைகள் அனைத்தையும் தொகுக்கவும் இதை நீங்கள் கழித்தல் லாம்ப்டா sin 2 ஆல்பா கூட்டல் sin 2 லாம்ப்டா ஆல்பா 0 க்கு சமமாக எளிமையாக்க முடியும் அதுவரை வளர்ச்சியானது ஒரு ஆப்புக்கும் உள்ளது இப்போது நாம் என்ன செய்வோம் நாம் மாற்றுவோம் ஆல்பா phi க்குச் செல்லும்போது இந்த சமன்பாட்டிற்கு என்ன நடக்கும் ஆல்பா phi க்குச் செல்லும்போது இந்த இரண்டு வெளிப்பாடுகளிலிருந்தும் நீங்கள் பெறுவீர்கள் இதுதான் நாம் பார்த்த வெளிப்பாடு ஆரம்ப வெளிப்பாடு லாம்ப்டா sin 2 ஆல்பா எனவே இந்த இரண்டு வெளிப்பாடுகளிலிருந்தும் இறுதி வெளிப்பாட்டை நீங்கள் sin 2 phi லாம்ப்டா 0 க்கு சமமாகப் பெறுவீர்கள் எனவே இந்த சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் ஈஜென்வல்யூக்களைப் பெற முடியும் கேரக்ட்டர்ஸ்ட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எனவே இந்த சமன்பாட்டின் ரூட் கள் என்ன என்பதைப் பார்ப்போம் n 0 கூட்டல் அல்லது கழித்தல் 1 கூட்டல் அல்லது கழித்தல் 2 மற்றும் பல முழு மதிப்புகளுக்கு ரூட் கள் லாம்ப்டாவை n ஆல் 2 க்கு சமம் இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதில் எந்த ரூட் கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை பாருங்கள் நாம் ஒரு கணித ரீதியாக கடுமையான நடைமுறையை செய்கிறோம் எனவே அதன் முடிவில் நீங்கள் பெறும் தீர்வு எதுவாக இருந்தாலும் அது புனிதமானது கணிதம் கடுமையானது என்பதை நீங்கள் ஆறுதல் கொள்ளலாம் நாம் லாம்ப்டாவை n ஆல் 2 க்கு சமமாகக் கூறி தீர்வுக்குத் தாவவில்லை எனக்கு n 0 கூட்டல் அல்லது கழித்தல் 1 கூட்டல் அல்லது கழித்தல் 2 ரூட் கள் உள்ளன 0 க்கு சமமான n மற்றும் ரூட் களின் எதிர்மறை மதிப்புகளுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அவற்றில் ஏதேனும் உடல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவுகளை அளிக்கிறதா என்பதை நாம் விசாரிக்க வேண்டும் அவை உடல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவுகளைத் தந்தால் நீங்கள் அவற்றை நிராகரிக்க வேண்டும் டிஸ்கஷன் ஆன் அட்மிஸபில் ரூட்ஸ் 0 க்கும் குறைவான n க்கு கணக்கிடப்பட்ட இடப்பெயர்வுகள் u r க்கு சமமான வடிவமாக இருக்கும் உங்களை நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் துருவ ஒருங்கிணைப்புகளில் கையாள்கிறோம் எனவே நீங்கள் u r மற்றும் u தீட்டாவைப் பெறுவீர்கள் u r என்பது படிவம் 1 ஆல் r பவர் மாடுலஸ் n ஆல் 2 ஆல் f 1 தீட்டாவால் பெருக்கப்படுகிறது r 0 க்குச் செல்லும்போது என்ன நடக்கும் இடப்பெயர்ச்சி வரம்பற்றது உண்மையில் நாம் வெஸ்டர்கார்ட் தீர்வைப் பற்றி விவாதித்தபோது அழுத்தத் துறைக்குப் பிறகு இடப்பெயர்ச்சி புலத்தைப் பார்த்தோம் இடப்பெயர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளையில் அழுத்தங்கள் விரிசல் முனையில் தனித்துவமாகின்றன என்பதில் நான் உங்கள் கவனத்தை ஈர்த்தேன் இடப்பெயர்ச்சிக்கான எண்ணிக்கையில் r இன் ரூட் மட்டுமே நம்மிடம் இருந்தது எனவே r 0 க்குச் செல்லும்போது இடப்பெயர்ச்சி 0 க்குச் செல்லும் அதேசமயம் நீங்கள் எதிர்மறை ரூட் களை ஒப்புக்கொண்டால் இடப்பெயர்ச்சி u r வரம்பற்றது என்பதைக் காணலாம் எனவே இதை நிராகரிக்க வேண்டும் 0 க்கு சமமான n க்கு வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ன நடக்கும் அழுத்தம் மற்றும் திரிபு சிக்மா i j வடிவத்தில் 1 க்கு சமமான தீட்டாவின் r f இது f 2 தீட்டா தீட்டாவின் வேறு சில செயல்பாடு எப்சிலன் i j 1 வகுத்தல் r f 3 தீட்டா க்கு சமம் சிக்மா மற்றும் திரிபு எனக்குத் தெரிந்தவுடன் திரிபு ஆற்றல் அடர்த்தியைக் கண்டுபிடிக்க முடியும் நான் திரிபு ஆற்றல் அடர்த்தியைப் பார்த்தால் அது r ஸ்கொயர் f 2 தீட்டா f 3 தீட்டா வால் 1 க்கு சமமான dU வடிவத்தில் இருக்கும் எனவே இதன் உட்பொருள் என்ன நான் ஒரு மூடிய விளிம்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் கிராக் நுனியைச் சுற்றியுள்ள ஒரு மூடிய பகுதியில் நான் அதை ஒருங்கிணைத்தால் இது ஒரு எல்லையற்ற அளவிலான ஆற்றலை ஒரு வரையறுக்கப்பட்ட தொகுதியில் சேமிக்க முடியும் இது சாத்தியமில்லை அது முடியாவிட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும் 0 க்கு சமமான n என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரூட் அல்ல என்று நாம் சொல்ல வேண்டும் அதுதான் முடிவு எனவே இறுதியாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரூட் கள் நேர்மறை முழு எண்கள் மட்டுமே எனவே நாம் அடிப்படை ஈஜென் சமன்பாட்டைப் பார்த்தோம் அதிலிருந்து நீங்கள் ஈஜென்வெல்யூக்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு கிடைத்த சிறப்பியல்பு சமன்பாடு இதிலிருந்து நீங்கள் சமமான மதிப்புகளைப் பெற வேண்டும் இந்த வாதங்களின் அடிப்படையில் ரூட் கள் நேர்மறையான முழு எண்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதைக் காண்கிறோம் எனவே எனக்கு எல்லை நிபந்தனைகள் உள்ளன 2 phi லாம்ப்டா n phi க்கு சமம் மற்றும் லாம்ப்டா n 2 க்கு சமம் அங்கு n 1 2 3 க்கு சமம் நீங்கள் எதிர்மறை ரூட் களைக் கொண்டிருக்க முடியாது உங்களால் 0 கொண்டிருக்க முடியாது நீங்கள் கண்டறிவது என்னவென்றால் குணகங்கள் முற்றிலும் சுயாதீனமானவை அல்ல ஒரு இடை உறவு உள்ளது n ஒற்றைப்படை ஆக இருக்கும் போது n 1 3 etcetera க்கு சமமாக இருக்கும்போது நீங்கள் C 3 n ஐ கழித்தல் n கழித்தல் 2 க்கு சமமாக n கூட்டல் 2 C 1 n ஆல் வகுக்கிறீர்கள் மற்றும் C 4 n ஆனது கழித்தல் C 2 n க்கு சமம் n இரட்டையானதா ஆக இருக்கும் போது n 2 4 6 க்கு சமமாக இருக்கும்போது நான் C 3 n ஐ கழித்தல் C 1 n க்கு சமமாகவும் C 4 n ஐ கழித்தல் n கழித்தல் 2 க்கு சமமாகவும் n கூட்டல் 2 ஆல் C 2 n ஆக வகுக்கிறேன் எனவே இப்போது நாம் எடுத்த பிரச்சினைக்கு ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டை மிகவும் பொதுவான வடிவத்தில் உருவாக்க நாம் தயாராக உள்ளோம் அடுத்த வகுப்பில் நாம் அதை செய்வோம் என்று நினைக்கிறேன் எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் நாம் பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளைப் பார்த்தோம் நான் வெஸ்டர்கார்ட் மாற்றியமைக்கப்பட்ட வெஸ்டர்கார்ட் ஆகியவற்றைப் பார்த்து சுட்டிக்காட்டினேன் அதை இர்வின் செய்கிறார் பின்னர் பொதுமைப்படுத்தப்பட்ட வெஸ்டர்கார்ட் அவதானிப்பதற்கான ஒரு வழி பொதுமைப்படுத்தப்பட்ட சூத்திரத்திற்குச் செல்வதன் மூலம் நீங்கள் பரிசோதனையிலிருந்து தரவைச் சேகரிக்க ஒரு பெரிய மண்டலத்தைப் பெறுவீர்கள் வெஸ்டர்கார்டைப் பொறுத்தவரை தரவு சேகரிப்பு மண்டலம் மிகவும் சிறியது இர்வின் விஷயத்தில் மண்டலம் சற்று விரிவடைகிறது உயர் வரிசை தீர்வு விஷயத்தில் இது சற்று விரிவடைகிறது நீங்கள் வெஸ்டர்கார்ட் சமன்பாட்டைப் பொதுமைப்படுத்தியதும் மற்ற இரண்டு நிகழ்வுகளுக்கும் இது எளிமைப்படுத்தப்படலாம் அதனால்தான் இது பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் உங்களுக்கு கிடைத்த அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அவை மிகவும் விகாரமாக இருந்தன ஆனால் பின்னர் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் பொதுவான வெஸ்டர்கார்ட்டுக்கும் வில்லியமின் William's ஈஜென் செயல்பாட்டிற்கும் இடையில் சில அடையாளங்களைக் கண்டுபிடிப்போம் நாம் அவற்றை தொகுத்து ஒரு நல்ல பாணியில் வைப்போம்